மாணவர்களை வரவேற்கிறேன் இப்போது நாம் மார்ஜினல் காஸ்டிங் நுட்பங்களை செயல்படுத்துவது சில கேள்விகளுக்கு விடை அளிப்பது மற்றும் முக்கியமான மேலாண்மை முடிவுகளை எடுப்பது பற்றி கற்று வருகிறோம் சென்ற வகுப்பில் செலவு தொகுப்பு லாப ஆராய்ச்சி பற்றிய கருத்துக்களை விவாதித்து அதனுடன் சில கணக்குகளை செய்தோம் முதல் பிரச்சனை நாம் செய்தது மிக எளிமையானது அல்லது உங்களது வழியில் அதை நீங்கள் சிரமம் என்றும் சொல்லலாம் மற்றும் நமக்கு போதிய தகவல்கள் தரப்படவில்லை பல தகவல்கள் நமக்கு தரப்படவில்லை என்றாலும் பல விஷயங்களை கண்டுபிடித்து அதனுடன் கூடிய சில முடிவுகளை எட்டினோம் அந்த பிரச்சனையில் இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்வது நாம் இப்போது அடுத்த பகுதிக்கு செல்கிறோம் அந்த பிரச்சனைகளை இவ்வாறு தீர்த்து வைப்போம் இப்போது நாம் அடுத்த பிரச்சனைக்கு செல்கிறோம் என்றால் நமக்கு சில தகவல்கள் தரப்பட்டிருக்கின்றன இந்த தகவல்களை நாம் பார்த்தோமென்றால் இதுபோன்ற தகவல்கள் நமக்கு உள்ளது முதலில் நான் உங்களுடன் சொல்லிக்கொள்ள வேண்டுவது என்ன என்றால் இந்தப் பிரச்சினைகள் உங்களுக்கு மார்ஜினல் காஸ்டிங் உதவியுடன் லாபத்தை திட்டமிடுதல் பற்றி புரிந்துகொள்ள உதவியாக இருக்கும் இது இந்தக் கேள்விக்கான விடை என்பது லாபத்தை திட்டமிடுவது அதனை எவ்வாறு செய்வது என்றால் பல வழிமுறைகள் மார்ஜினல் காஸ்டிங் கருத்து அடிப்படையில் செய்ய முடியும் அதனை எவ்வாறு செய்வது என்பதை இப்போது கற்றுக் கொள்வோம் இங்கே நமக்கு தரப்பட்ட தகவல் என்ன 2 வியாபாரங்கள் Y லிமிடெட் மற்றும் Z லிமிடெட் ஒரே விதமான சந்தையில் செய்யப்படும் ஒரே விதமான பொருள் அவர்களது வரவு செலவு திட்டமிடப்பட்ட லாப நஷ்ட கணக்கு வரும் வருடத்திற்கு என்பது கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அவர்களது லாபம் திட்டமிடப்பட்ட லாப நஷ்டக் கணக்குகளை பின்வரும் ஆண்டில் இவ்வாறு வருகிறது Y லிமிடெட் மற்றும் Z லிமிடெட் இவர்களது விற்பனை எவ்வளவு இதுவரை இவர்களது விற்பனை என்பது 150000 2 வியாபாரத்திலும் விற்பனை என்று நமக்கு தரப்படுவது 150000 நமக்கு இருவரது வேரியபில் காஸ்ட் தரப்பட்டிருக்கிறது அது 120000 மற்றும் 100000 அதன் பின்னர் நமக்கு பிக்ஸட் காஸ்ட் கொடுக்கப்பட்டுள்ளது அது 15000 மற்றும் 35000 கடைசியில் நமக்கு தரப்பட்டுள்ள லாபம் என்பதும் திட்டமிடப்பட்ட லாபம் என்பதாகும் எனவே நீங்கள் மொத்த செலவு என்பதை பற்றி பேசும் போது விற்பனை கழித்தல் வேரியபில் காஸ்ட் மற்றும் பிக்ஸட் காஸ்ட் இதில் மொத்த செலவு என்பது 135000 மற்றும் விற்பனை என்பது 150000 எனவே லாபம் என்று நமக்கு தரப்பட்ட திட்டமிடப்பட்ட லாபம் என்பது 15000 என்பது முதல் Y லிமிடெட் விஷயத்தில் வருகிறது இரண்டாவது விஷயத்தில் Z லிமிடெட் இங்கே நமக்கு தரப்பட்ட விற்பனையின் மதிப்பு அதே 150000 வேரியபில் காஸ்ட் என்று நமக்கு தரப்பட்டது 100000 பிக்ஸட் காஸ்ட் என்று நமக்கு சொன்னது 35000 எனவே மொத்த செலவு இங்கே வருவது நான் சொல்வது போல் மொத்த செலவு என்பது வேரியபில் காஸ்ட் மற்றும் பிக்ஸட் காஸ்ட் இதனை நீங்கள் கணக்கிட்டுப் பார்த்தால் மீண்டும் 135000 வருகிறது எனவே திட்டமிடப்பட்ட லாபம் என்பது இந்த விஷயத்தில் இந்த பிரச்சனையிலும் நமக்கு கொடுத்திருப்பது 15000 ரூபாய் இப்போது சில கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்லியாக வேண்டும் இந்த தகவல்களிலிருந்து சில கேள்விகளுக்கு பதில் தருகிறேன் நீங்கள் 2 விஷயங்கள் தர வேண்டும் ஒன்று பிரேக் இவென் பாயின்ட் இரண்டு வியாபாரத்திற்கும் பிரேக் இவென் பாயின்ட் எவ்வளவு உள்ளது கேள்வி எண் 2 விற்பனை தொகுப்பை கணக்கிடவும் அது 2 வியாபாரத்திலும் லாபமாக ரூபாய் 5 ஆயிரம் ஈட்ட வேண்டும் கேள்வி எண் 3 இந்த இரண்டு வியாபாரத்தில் அதிக லாபம் தருவது இந்த சூழ்நிலையில் இந்த நிபந்தனைகளில் எது மிக முக்கியமான கேள்வி நீங்கள் கவனமாக விடை தர வேண்டும் எந்த வியாபாரம் அதிக லாபத்தை இந்த நிபந்தனைகளுடன் அதிக தேவை உள்ள பொருள் மற்றும் குறைந்த தேவை உள்ள பொருள் என்பதையும் அதற்கு விரிவான காரணங்களையும் நீங்கள் கொடுக்க வேண்டும் இந்த விஷயத்தில் இதன் அர்த்தம் என்ன என்றால் நமக்கு மொத்த விபரம் தரப்பட்டுள்ளது நம்மால் எளிமையாக மூன்று கேள்விகளுக்கு விடை தரமுடியும் பிரேக் இவென் பாயின்ட் கணக்கிட முடியும் விற்பனையின் தொகுப்பை கணக்கிட முடியும் அது எந்த அளவில் லாபம்ரூபாய் 5 ஆயிரம் சம்பாதிக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியும் இதுதொடர்பாக மேலும் கேட்கப்பட்ட இரண்டு கேள்விகள் பகுதி C என்கிற மூன்று கேள்விகள் முதலில் இப்போது பிரேக் இவென் பாயின்ட் எவ்வாறு கணக்கிடுவது என்று பார்ப்போம் பிரேக் இவென் பாயின்ட் கணக்கிடுவதற்கு சில விஷயங்களை நீங்கள் செய்தாக வேண்டும் பிரேக் இவென் பாயிண்ட் என்பது விற்பனை மதிப்பு அடிப்படையில் கண்டுபிடிக்க வேண்டும் பிரேக் இவென் பாயின்ட் கண்டுபிடிக்க உதவும் சூத்திரம் என்பது என்ன பிக்ஸட் காஸ்ட் வகுத்தல் பி வி ரேஷியோ இதன் அர்த்தம் எத்தனை முறை தொன்மையான சூத்திரத்தை நான் உங்களுக்கு சொன்னாலும் பிக்ஸட் காஸ்ட் மற்றும் பிரேக் இவென் பாயின்ட் என்பது யூனிட்டிகளின் அடிப்படையில் நான் சொல்லியது பிக்ஸட் காஸ்ட் வகுத்தல் விற்பனை விலை ஒரு யூனிட்டிற்கு கழித்தல் ஒரு யூனிட் உண்டான வேரியபில் காஸ்ட் அல்லது இதன் மற்றொரு வழி எஃப் பெருக்கல் எஸ் வகுத்தல் எஸ் கழித்தல் வி இந்த தகவல் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது அதாவது விற்பனையின் மதிப்பு இதை வைத்து அதேபோன்று சூத்திரத்தின் உதவியுடன் நாம் கண்டுபிடிக்க முயற்சி செய்வது என்பது பிரேக் இவென் பாயின்ட் பிரேக் இவென் பாயின்ட் என்பதனை கண்டறிய நாம் உபயோகிக்க வேண்டிய சூத்திரம் பிக்ஸட் காஸ்ட் வகுத்தல் பி வி ரேஷியோ முதலில் பி வி ரேஷியோ என்பதை கண்டுபிடிக்க நமக்கு என்ன விவரங்கள் தரப்பட்டிருக்கின்றன அந்த விவரங்களை வைத்து எவ்வாறு பி வி ரேஷியோ கண்டுபிடிப்பது பி வி ரேஷியோ என்பது அடிப்படையில் தொகுப்பின் லாப விகிதாச்சாரம் அடிப்படையில் பங்களிப்பு வகுத்தல் விற்பனை பங்களிப்பு என்பது எவ்வாறு விவரிக்கப்பட்டுள்ளது என்றால் நிலையான செலவு கூட்டல் லாபம் வகுத்தல் விற்பனை இங்கே நமக்கு 3 விஷயங்களும் தரப்பட்டிருக்கின்றன என்று நினைக்கிறேன் நமக்கு பிக்ஸட் காஸ்ட் என்பது 15000 என்பது வியாபாரம் Y அதனுடைய விற்பனை என்பது 150000 மேலும் இதற்குண்டான லாபம் என்பதும் நமக்குத் தரப்பட்டிருக்கிறது அந்த லாபம் என்ன என்பதை பார்த்தோம் என்றால் அது இங்கே 15000 ரூபாய் எனவே இது எஃப் கூட்டல் பி எஃப் என்பதன் தொகை எவ்வளவு 15000 கூட்டல் லாபம் என்பது எவ்வளவு 15000 இங்கே விற்பனை என்பது எவ்வளவு 150000 எனவே இது எவ்வளவு இருக்கிறது பி வி ரேஷியோ என்பது 30000 வகுத்தல் 150000 எனவே இந்த விஷயத்தில் இது ஒன்றின் கீழ் 5 அல்லது 20 சதவீதம் ஒன்றின் கீழ் 5 அல்லது 20 சதவீதம் என்பது பி வி ரேஷியோ இந்த வியாபாரத்திற்கு தரப்பட்டிருக்கிறது என்பதால் பி வி ரேஷியோ ஓய் Y என்பதன் மதிப்பு இது இப்போது நாம் வியாபாரம் இஸட் Z என்பதற்கும் சூத்திரத்தை பயன்படுத்தி பங்களிப்பு வகுத்தல் விற்பனை அல்லது பிக்ஸட் காஸ்ட் கூட்டல் லாபம் கண்டுபிடிக்க போகிறோம் இங்கே விற்பனையின் தொகை எவ்வளவு அதுவும் ரூபாய் 150000 என்பது இஸட் Z நிறுவனத்திற்கும் அதே தான் மேலும் பிக்ஸட் காஸ்ட் என்பது சற்று அதிகமாக 35000 இரண்டாவது விஷயத்தை நீங்கள் பேசுவதாக இருந்தால் லாபம் என்கிற பகுதியில் வருவது ரூபாய் 15000 எனவே இதை நாம் கணக்கிட வேண்டும் என்றால் இங்கே நமக்கு வழங்கப்பட்டுள்ள பிக்ஸட் காஸ்ட் என்பது எவ்வளவு இஸட் நிறுவனத்திற்கு என்பது 35000 பிக்ஸட் காஸ்ட் 35000 கூட்டல் லாபம் எவ்வளவு 15000 விற்பனை எவ்வளவு அது 150000 இங்கே பி வி ரேஷியோ என்ன அது 55000 வகுத்தல் 150000 எனவே அது எவ்வாறு வருகிறது என்றால் ஒன்றின் கீழ் 3 அல்லது நீங்கள் 33 என்றும் சொல்லலாம் 33 மற்றும் ஒன்றின் கீழ் 3 சதவீதம் என்பது பிவி ரேஷியோ என்று வியாபாரம் Zக்கு கண்டுபிடித்து வைத்திருக் கிறோம் இப்போது நீங்கள் மிக எளிமையாக பிரேக் இவென் பாயின்ட் என்பதை கண்டுபிடிக்க முடியும் எனவே பிரேக் இவென் பாயின்ட் என்பதை 2 வியாபாரம் கணக்கிட்டால் முதலில் Y லிமிடெட் இதற்கு எவ்வளவு வருகிறது இதற்கு உண்டான பிரேக் ஈவன் பாயின்ட் என்பது எவ்வளவு வருகிறது அதற்குண்டான சூத்திரம் நிலையான செலவு கூட்டல் பி வி ரேஷியோ இங்கே பிக்ஸட் காஸ்ட் என்பது 15000 இதனுடைய பி வி ரேஷியோ எவ்வளவு வகுத்தல் ஒன்றின் கீழ் 5 எனவே இதனுடைய தொகை எவ்வளவு வருகிறது என்றால் 75 ஆயிரம் அதுபோன்றே இசட்Z நிறுவனத்திற்கும் பிரேக் இவென் பாயின்ட் கணக்கிட வேண்டும் இஸட் Z லிமிடெட் பிரேக் ஈவன் பாயிண்ட் என்பதற்கு அதனுடைய பிக்ஸட் காஸ்ட் எவ்வளவு அது 35000 ரூபாய் டிவி ரேடியோ எவ்வளவு ஒன்றின் கீழ் 3 எனவே இது எப்படி வருகிறது என்றால் ரூபாய் 105000 எனவே பிரேக் இவென் பாயின்ட் கண்டுபிடித்து விட்டோம் நாம் பி வி ரேஷியோ கண்டுபிடித்து விட்டோம் இங்கே கேட்கப்பட்ட கேள்வி என்பது என்ன இரண்டு நிறுவனங்களுக்கும் பிரேக் இவென் பாயின்ட் பிரேக் இவென் பாயின்ட் என்பதை இரண்டு நிறுவனங்களுக்கும் கணக்கிட வேண்டும் இதனை நாம் 2 வியாபாரத்திற்கும் கண்டுபிடித்தோம் இரண்டாவது விஷயம் இப்போது நாம் கண்டுபிடிக்க வேண்டியது விற்பனை தொகுப்பு என்பது ரூபாய் 5000 லாபம் சம்பாதிக்க வேண்டிய அளவிற்கு செய்யவேண்டிய விற்பனை தொகுப்பு எவ்வளவு என்பது இதனை கணக்கிடுவதற்கு நீங்கள் நான் சொன்ன சூத்திரத்தை ஞாபகப்படுத்தி பார்க்கவேண்டும் விற்பனை தொகுப்பு என்பதை நாம் பெறவேண்டிய குறிப்பிட்ட அளவு லாபத்தை அடைவதற்கு செய்யவேண்டிய விற்பனை தொகுப்பின்அளவினை கணக்கிட வேண்டும் இதனை இவ்வாறு செய்ய வேண்டும் பிக்ஸட் காஸ்ட் கூட்டல் லாபம் வகுத்தல் பி வி ரேஷியோ இதனை வைத்து விற்பனை தொகுப்பு என்பதை நாம் விரும்பும் லாபம் பெறுவதற்கு எவ்வளவு என்பதை கண்டுபிடிக்க முடியும் பிக்ஸட் காஸ்ட் கூட்டல் லாபம் வகுத்தல் பி வி ரேஷியோ என்பதற்கு உண்டான விபரங்களை நாம் இங்கே பார்த்தோம் என்றால் வியாபாரத்தின் விற்பனையின் தொகுப்பு என்பது லாபம் 5000 அடையும்வரை என்பதை கண்டுபிடிக்க முடியும் இது இரண்டு வியாபாரங்கள் என்கிற Y லிமிட்டட் Zலிமிடெட் Y லிமிடேட் என்பதன் பிக்ஸட் காஸ்ட் எவ்வளவு பிக்ஸட் காஸ்ட் என்பது தரப்பட்டது 15000 கூட்டல் இங்கே நாம் அடைய வேண்டிய லாபம் எவ்வளவு அடைய வேண்டிய லாபம் என்று சொல்வது ரூபாய் 5000 இதனுடைய பி வி ரேஷியோ என்ன அது ஒன்றின் கீழ் 5 இது எவ்வளவு வருகிறது 20000 பெருக்கல் 5 கீழ் ஒன்று அது ரூபாய் 100000 இது ரூபாய் 100000 என்பது ரூபாய் 5000 லாபத்தை வியாபாரம் Y பெறுவதற்கு நாம் செய்யவேண்டிய விற்பனையின் அளவு 100000 ரூபாய் அதேபோன்று Z லிமிடெட் அதனுடைய பிக்ஸட் காஸ்ட் கூட்டல் லாபம் என்பதற்கு உண்டான சூத்திரத்தை உபயோகப்படுத்தி பிக்ஸட் காஸ்ட் கூட்டல் லாபம் வகுத்தல் பி வி ரேஷியோ என்பதை உபயோகப்படுத்த வேண்டும் இங்கே கொடுக்கப்பட்ட பிக்ஸட் காஸ்ட் என்பது எவ்வளவு ரூபாய் 35000 கூட்டல் நாம் சம்பாதிக்க வேண்டிய லாபம் என்பது எவ்வளவு அது மீண்டும் நாம் குறிப்பிட்டதுபோல் ரூபாய் 5000 இதனுடைய பி வி ரேஷியோ இந்த வியாபாரத்திற்கு எவ்வளவு அது ஒன்றின் கீழ் 3 எனவே கடைசியில் இதை நாம் தீர்த்து வைத்து பார்த்து இதனுடைய தொகையை கண்டுபிடித்தால் அது எவ்வளவு வருகிறது 120000 என்பது நாம் ஈட்ட வேண்டிய லாபம் 5000 பெற உதவும் வியாபாரம் Y லிமிடெட் மற்றும் வியாபாரம் Z லிமிடெட் 100000 ரூபாய் விற்பனைக்கு Y லிமிடெட் ரூபாய் 5 ஆயிரத்தை லாபமாக பெறும் ஆனால் அதே அளவு ஆபத்தை பெற Z நிறுவனத்திற்கு எவ்வளவு விற்பனை தேவைப்படுகிறது என்று பார்த்தால் அதனுடைய குறைந்தபட்ச தொகை விற்பனை தேவைப் படுவது என்பது ரூபாய் 120000 இப்போது மூன்றாவது கேள்விக்கு உண்டான விடையை சொல்ல போகிறோம் அதாவது எந்த வியாபாரம் அதிக லாபத்தை அதிகமான பொருள் தேவை இருக்கும் இடத்தில் சம்பாதிக்கும் அதேபோன்று குறைந்த அளவு தேவை இருக்கும் நிலைமையில் எந்த அளவு லாபம் இருக்கும் என்பதைப்பற்றிய காரணங்களை இங்கு விரிவாக கொடுக்க வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் நான் மேலும் ஒரு கேள்வியை இங்கு முன்வைக்கிறேன் அந்த கேள்விக்கு உங்களது விடையை கண்டுபிடியுங்கள் உதாரணமாக நாம் Y லிமிட்டட் 5 ஆயிரம் ரூபாய் லாபத்தை சம்பாதிப்பதற்கு அதனுடைய விற்பனை 100000 ரூபாய் இருந்தால் கிடைத்துவிடும் ஆனால் அதே அளவு லாபமான 5000 பெறவேண்டுமென்றால் Z லிமிடெட் அதனுடைய விற்பனையை 120000 வரை செய்ய வேண்டும் இந்த வித்தியாசம் ஏன் ஏற்படுகிறது இது எவ்வாறு நடக்கிறது 100000 ரூபாய் ஒரு நிறுவனத்திற்கும் 120000 ரூபாய் மற்ற நிறுவனத்திற்கும் ஏற்படுகிறது என்றால் அதனுடைய காரணம் நாம் கணக்கிட்டு வைத்த பி வி ரேஷியோ பி வி ரேஷியோ வியாபாரம் Y 20 மேலும் பி வி ரேஷியோ Z லிமிடெட் 33 ஏன் இந்த ரேஷியோவில் வரும் வித்தியாசம் என்பது பெரிய அளவில் பாதித்திருப்பது காரணம் பிக்ஸட் காஸ்ட் பிக்ஸட் காஸ்ட் என்பதை நாம் பார்த்தோமென்றால் முதல் வியாபாரத்தில் அதாவது Y வெறும் 15000 மற்றும் பிக்ஸட் காஸ்ட் என்பது வியாபாரம் Z 35000 ரூபாய் ஏனென்றால் விற்பனையின் தொகை ரூபாய் 5000 லாபம் சம்பாதிப்பதற்கு தேவைப்படுவது எவ்வளவு என்றால் அது 120000 ரூபாய் அது இதனுடைய அதே அளவு லாபத்திற்கு வரக்கூடிய பிரேக் இவென் பாயின்ட் என்பது Y லிமிடெட் நாம் ரூபாய் 75000 மதிப்புள்ள பொருட்களை விற்கும் போதே கிடைத்துவிடுகிறது ஆனால் அதே அளவு Z லிமிடெட் நிறுவனத்திற்கு வரும்போது பிரேக் ஈவன் பாயின்ட் என்பது 105000 ரூபாய் தேவைப்படுகிறது இதிலிருந்து நான் பேசும்போது புரிந்து கொள்வது என்றால் இந்த இரண்டு நிறுவனத்திற்கும் பிரேக் இவென் பாயின்ட் வரும் வித்தியாசம் எப்படி வருகிறது என்று பார்த்தால் Z லிமிடெட் உடைய பிக்ஸட் காஸ்ட் மிக அதிகம் இதில் நாம் பார்க்க வேண்டிய மேலும் ஒரு அறிகுறி இங்கே என்ன என்பதை பார்த்தால் அது நான் உங்களுடன் விவாதிக்கும் மேலும் 2 கேள்வி என்னுடைய விடை கண்டுபிடித்த பின் புரிந்து கொள்ளலாம் எனவே முதல் கேள்வி எந்த வியாபாரம் அதிகமான பொருள் தேவை இருக்கும்போது அதிகமான லாபத்தை சம்பாதிக்கிறது பொருள் தேவை என்பது அதிகமாக இருக்கும்போது என்கிற கேள்வியின் அர்த்தம் மிக எளிமையானது எந்தப் பொருளின் அதிக லாபம் தொகுப்பின் விகிதாச்சாரத்தில் அதிக அளவு லாபத்தை தருகிறது அந்தப் பொருள் என்பது அதிக தொகுப்பின் லாபத்தை தரும் இது அதிக அளவு லாபத்தை ஏன் தருகிறது என்றால் இங்கே தேவை அதிகமாக உள்ளது ஆரம்பத்தில் அதிக அளவு பிக்ஸட் காஸ்ட் இருந்ததால் அதிக நேரம் பிடித்தது பின்னர் பிரேக் இவென் பாயின்ட் கடந்த பின்னர் அதனுடைய லாபம் என்பது மிகவும் அதிகரிக்கத் தொடங்கிவிட்டது எனவே பெரிய தேவை இருக்கும் பட்சத்தில் சந்தையில் அதனுடைய தேவை மிக அதிகமாக இருக்கும்போது நீங்கள் அதிகமான நிலையான செலவுகளை செய்ய இயலும் ஏனென்றால் அதனை வெகு சீக்கிரத்தில் திரும்ப பெற முடியும் பிரேக் இவென் பாயின்ட் அடைந்துவிட முடியும் அதன் பின்னர் செய்யப்படும் எத்தகைய விற்பனையும் சந்தையில் செய்யப்படும் விற்பனை மிக மிக அதிகமாக இருக்கும் இதன் அர்த்தம் அதிக அளவில் லாபத்தை பெற முடியும் எனவே பி வி ரேஷியோ என்பது ஒரு குறியீடு ஆற்றல் மிகுந்த லாப தன்மையை எந்த பொருளுக்கும் அல்லது எந்த திட்டத்திற்கும் அது தரவல்லது இஸட் நிறுவனத்தின் பொருள் ஈட்டிய பி வி ரேஷியோ என்பது 33 33 சதவீதம் இதன் அர்த்தம் மூன்றில் ஒரு பங்கு விற்பனையின் தொகையில் லாபமாகக் கிடைக்கும் இதனுடைய அர்த்தம் அதனுடைய பிரேக் இவென் பாயின்ட் என்பது சற்று பெரிய பிரச்சனை ஆனால் பிரேக் இவென் பாயின்ட் கடந்ததும் செய்யும் விற்பனையின் தொகை மிக அதிக அளவில் லாபத்தை தரக்கூடியது பாதுகாப்பு விளிம்பு என்பது இசட் நிறுவனத்திற்கு தேவை அதிகரிக்கும் போது மிகவும் உயர்ந்து காணப்படுகிறது எனவே இந்தக் கேள்விக்கு உண்டான விடை என்பது நாம் தொகுப்பின் லாபத்திற்கு உடைய தொடர்பை பெறுகிறோம் அது பி வி ரேஷியோ இரண்டாவது கேள்வி என்பது என்ன சந்தையில் தேவை குறைவாக இருக்கும்போது எந்த நிறுவனத்தில் அதிக லாபம் கிடைக்கும் அதாவது எந்த நிறுவனம் குறைந்த அளவு தேவை இருக்கும்போது அதிக அளவு லாபத்தை சம்பாதிக்கிறது இந்த கேள்விக்கு உண்டான விடையை நீங்கள் பிரேக் இவென் பாயின்ட் என்பதை கணக்கில் எடுத்துக்கொண்டு கண்டுபிடிக்க வேண்டும் முதலில் பிரேக் இவென் பாயின்ட் என்பதை அடைய வேண்டும் அதிலிருந்து லாபம் தரக்கூடிய அளவு என்பது குறைந்த அளவு தேவை இருக்கும் பட்சத்தில் அதாவது நமக்கு தெரியும் தேவை என்பது அதிகமாக இருக்கப் போவதில்லை இங்கே தேவை குறைவாகவே இருக்கிறது எனவே இந்த இடத்தில் எந்த நிறுவனம் மிக சீக்கிரமாக பிரேக் இவென் பாயின்ட் அடைகிறது அந்த நிறுவனம் சீக்கிரம் லாபத்தை பெற துவங்குகிறது இங்கே Y லிமிடெட் என்ற நிறுவனம் பிரேக் இவென் பாயின்ட் என்பது ரூபாய் 75000 ஆனால் Z லிமிடெட் நிறுவனம் அடையவேண்டிய பிரேக் இவென் பாயின்ட் என்பது 105000 உதாரணமாக சந்தையில் மொத்த தேவை என்பது 100000 ரூபாய் அளவிற்கு உள்ளது என்றால் இதில் எந்த வகையில் லாபத்தை பெறமுடியும் Y நிறுவனத்தின் பொருள் லாபத்தை தரக்கூடியது Y நிறுவனம் லாப தன்மை உடையது Z நிறுவனம் அல்ல இதைப்பற்றி பேசும்போது Y நிறுவனம் என்பது அதிக லாபத்தை தரக்கூடியது ஏனென்றால் மொத்த விற்பனையில் ரூபாய் 100000 எட்டும் போது அதனுடைய பிரேக் இவென் பாயின்ட் என்பது வெறும் 75 ஆயிரம் ரூபாய் என்பதால் அடுத்து வரும் 25 ஆயிரம் ரூபாய் விற்பனை என்பது லாபமாக பெறப்படுகிறது ஆனால் இரண்டாவது நிறுவனர் Z லிமிட்டட் என்பதில் இது சாத்தியம் இல்லை Z நிறுவனம் என்பது முதலில் பிரேக் இவென் பாயின்ட் அடைய வேண்டும் பிரேக் இவென் பாயின்ட் என்பது 105000 எனவே சந்தையில் தேவை குறைவாக இருக்கும்போது அதனால் நஷ்டம் ஏற்படும் நாம் இதனால் நஷ்ட நிலையில் இருக்கிறோம் ஏனென்றால் நமது தேவை என்பது அதிகமாக இல்லை ஆனால் மறுபுறத்தில் தேவை மிக அதிகமாக இருக்கும்போது இது பரவாயில்லை நீங்கள் பிரேக் இவென் பாயின்ட் அடைவதற்கு தேவையான நேரத்தை எடுத்துக் கொள்கிறீர்கள் இருந்தபோதிலும் பி வி ரேஷியோ சற்று அதிகமாக இருப்பதால் Z லிமிடெட் நிறுவனம் பெரிய அளவில் லாபத்தை ஈட்டக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கிறது அப்போதும் Y நிறுவனம் தேவை குறைவாக இருக்கும் சந்தர்ப்பங்களிலும் கூடுதலாகவே லாபத்தை ஈட்டும் இவ்வாறாகத் தான் இந்த கேள்விகளுக்கு நீங்கள் விடை அளிக்க முடியும் லாப திட்டம் என்பதை பொருத்தவரையில் விதவிதமான பொருட்களுக்கு நீங்கள் வெவ்வேறு வகையான வியாபாரிகளுக்கு வெவ்வேறு விதமான விளைவுகளுக்கு நீங்கள் கணக்கிடலாம் எனவே லாபம் என்பதை திட்டமிடும்போது எவ்வளவு லாபம் தேவை என்பதை மார்ஜினல் காஸ்டிங் உதவியுடன் எளிதாக கண்டுபிடிக்க முடியும் மேலும் ஒரு பிரச்சனையைப் பற்றி இங்கே பேசுகிறோம் நேரம் அனுமதித்தால் நாம் மூன்றாவது பிரச்சனையை பற்றி பேசுவோம் இங்கே மூன்றாவது பிரச்சனை நமக்கு தரப்பட்டது என்னவென்றால் அது மிகவும் சுவாரசியமான பிரச்சனை செயல்திறன் மதிப்பீடு முதலில் அந்த கேள்வியை பற்றி விவாதிக்கிறேன் பின்னர் அதனை தீர்த்து வைக்கிறேன் எனவே செயல்திறன் மதிப்பீடு உங்களுக்கு ஒரு தகவல் தரப்பட்டுள்ளது நிர்வாகத்தில் பொருள் Y என்பது மூன்று முக்கியமான வழிகளில் லாப தன்மை இல்லை மூன்றில் ஒரு வழியில் அது லாப தன்மை இல்லாமல் இருக்கிறது மற்ற இரண்டு பொருட்களும் எந்தவித குறிப்பிட்ட முயற்சியும் இன்றி அதனை விற்பனை செய்ய இயலும் உங்களுக்கு இங்கே மூன்று பொருட்கள் தரப்பட்டுள்ளது X Y Z நிர்வாகத்தில் பார்வையில் பொருள் X மற்றும் Z என்பதைப் பொறுத்த வரையில் அது லாப தன்மையுடன் இருக்கிறது Y என்ற பொருளுக்கு அதிக லாப தன்மை இல்லை எனவே இந்த பொருட்களை எந்த அளவிற்கு சந்தையில் விற்றாலும் சாதாரண நடைமுறையில் போதுமானது இதற்கு தனி முயற்சி என்பது விற்பனையை தள்ளிவிடும் நடவடிக்கைகள் தேவை இல்லை இதனுடைய விற்பனை விலை மற்றும் செலவு ஆகியவை இந்த மூன்று பொருட்களுக்கும் நமக்கு தரப்பட்டிருக்கிறது இப்போது இதனுடைய மொத்த தகவல்கள் இங்கே நமக்கு தரப்பட்டுள்ளது இங்கே தரப்பட்டுள்ள தகவல்கள் என்பது இந்த மூன்று விஷயங்களைப் பொறுத்தது விற்பனை விலை தரப்பட்டுள்ளது நேரடி பொருள் செலவு தரப்பட்டுள்ளது நேரடி தொழிலாளர் செலவு தரப்பட்டுள்ளது இங்கே தொழிலாளர் என்பது இந்தப் பொருளை தயார் செய்வதற்கு 3 தனி இலாகாக்கள் ஏ பி மற்றும் சி இலாகா ஏ இலாகா பி இலாகா சி இந்த பொருட்கள் 3 வேறுபட்ட இலாகாவில் செயல் ஆக்கப்பட்டது எனவே தொழிலாளர் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இலாகா வாரியாக பின்னர் மேல் நிலை செலவு விலை அந்த மூன்று இலாக்காக்கள்உக்கும் ரூபாய் அடிப்படையில் நேரடி தொழிலாளர் செலவுக்கு பின்வருமாறு தரப்பட்டுள்ளது இதை தொடர்புபடுத்திப் பார்த்தால் நாம் இப்போது மேல்நிலை செலவுகளின் தொடர்பு ஒரு ரூபாய்க்குதேவைப்படும் தொழிலாளர் என்பதை கணக்கிட போகிறோம் இப்போது தொழிலாளர் எவ்வளவு பொருள் X என்பதை எடுத்துக்கொண்டால் எட்டு ரூபாய் என்பதை பொருள் X தயார் செய்ய இலாகா ஏ தருகிறது தொழிலாளருக்கு எவ்வளவு தருகிறது எட்டு ரூபாய் இங்கே நமது வேரியபில் காஸ்ட் எவ்வளவு அதுவும் இலாகா A வுக்கு மேல்நிலை விலை என்பது இலாகா வாரியாக ஒரு ரூபாய்க்கு நேரடி தொழிலாளர் என்பதை பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது இதனை 1 20 இதனால் பெருக்கும்போது நமக்கு கிடைக்கும் மேல் நிலை செலவு இலாகா தயார் செய்யும் பொருள் எக்ஸ் என்பதற்கு எவ்வளவு 9 6 அல்லது நீங்கள் கணக்கிட வேண்டி இருக்கும் இங்கே விற்பனை விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது பொருள் செலவு கொடுக்கப்பட்டிருக்கிறது நேரடி தொழிலாளர் செலவு கொடுக்கப்பட்டிருக்கிறது இவை வெவ்வேறு இலாகா அல்லது இலாகாக்கள் ஏ பி சி இதனை வைத்து நாம் கண்டுபிடிக்க வேண்டியது இதனை ஏற்றுக் கொள்வது அல்லது ஏற்காமல் போவது என்பது நிர்வாகத்தின் பார்வையாக பொருள் Y என்பது லாபகரமானதா அல்லது அதிக லாபம் இல்லையா இதற்கு என்ன சிறப்பு முயற்சிகள் மேற்கொண்டால் அதிக லாப தன்மை கிடைக்கும் முதலில் இதனுடைய ஆரம்ப ஆராய்ச்சிகளை மொத்த தகவல்களுக்கு செய்ய வேண்டும் நிர்வாகத்திற்கு ஒருவித பார்வை இருக்கலாம் ஏன் இந்த பொருள் அதிக லாபத்தை கொடுப்பதில்லை அதிக முயற்சி எடுத்து இதன் விற்பனையை ஊக்குவிக்கும் முயற்சிகள்செய்தாலும்கூட இதனை வெற்று கண்களோடு பார்க்கும் போது எந்தவித ஆராய்ச்சிகளையும் இந்த தகவல்களுக்கு செய்யாமல் இதனுடைய விற்பனை விலை என்பது பொருள் பொருள் X 68 விற்பனை விலை பொருள் Y 58 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு பொருள் Z விற்பனை விலை ஒரு யூனிட்டிற்கு ரூபாய் 64 என்பதில் தெளிவாக இருக்கிறோம் விற்கும் விலை என்பது பொருள் X மற்றும் Z என்பது சற்று அதிகமாக இருக்கிறது அதாவது 68 மற்றும் 64 இவை பொருள் Y யின் விலை ரூபாய் 58 உடன் ஒப்பிட்டுப் பார்க்கும்போது சற்று அதிகம் இவற்றைப் பார்க்கும்போது இதனால்தான் இது குறைந்த லாபம் கொண்டது என்று சொல்லலாம் ஆனால் பொருள் செலவு என்பதை பற்றி பேசும் போது இதனுடைய ரூபாய் எவ்வளவு அதனை நீங்கள் ரூபாய் 10 என்று பொருள் செலவை குறிப்பிடலாம் தொழிலாளர் செலவு என்பது எவ்வளவு தொழிலாளர் செலவு என்பது 12 ரூபாய் அதாவது மொத்தம் 8 கூட்டல் 2 கூட்டல் 2 இதைப்போலவே வேரியபில் மேல்நிலை செலவுகளையும் மொத்த தொகையை கணக்கிட வேண்டும் இங்கே நிர்வாகத்தின் பார்வையில் விற்பனை விலை பொருள் Y குறைவாக உள்ளது எனவே அதற்கு எந்த சிறப்பு முயற்சியும் எடுக்காமல் விற்பனை செய்கிறது அதை இப்போது ஆராய்ந்து பார்ப்போம் எதையும் ஆராயாமல் மேலாண்மை ஆக்கவுண்டிங் மாணவர் என்ற முறையில் நீங்கள் இதனை ஆமோதிக்க கூடாது இது மார்ஜினல் காஸ்டிங் முறையில் மார்ஜினல் காஸ்டிங் நுட்பத்தில் இதனை மதிப்பிட வேண்டும் இதை எவ்வாறு மதிப்பிடுவது இந்தத் தகவல்களில் இருந்து இரண்டு விஷயங்களை கணக்கிட முடியும் முதல் விஷயம் பங்களிப்பு என்பது இந்த மூன்று தனிப் பொருட்களுக்கு X Y Z எவ்வளவு இதனுடைய பங்களிப்பு லாபத்தில் அந்த நிறுவனத்திற்கு அந்தப் பொருளின் அடிப்படையில் பங்களிப்பின் அடிப்படையில் நாம் பி வி ரேஷியோ கணக்கிட வேண்டும் தொகுப்பின் லாப விகிதாச்சாரம் பி வி ரேஷியோ இத்துடன் இதனை நிறைவு செய்கிறேன் அதாவது பொருள் Y என்பது குறைந்த லாபம் தன்மை உடையதா அல்லது அதனை உற்பத்தி செய்யாமல் விடுவதா எந்த சிறப்பு முயற்சிகளும் செய்யாமல் அதனுடைய விற்பனையை உறுதிப்படுத்துவதா அல்லது விற்பனையை ஊக்கப்படுத்துவது அல்லது நாம் சரியான விஷயங்களை செய்கிறோமா என்பதை அறிய ஒட்டுமொத்தமாக உதவுவது பி வி ரேஷியோ என்கிற நல்ல குறியீடு எனவே இதனுடைய லாபத்தின் திறனை கண்டறிய வேண்டும் பி வி ரேஷியோ அதிகமாக வரும் பட்சத்தில் இந்த மூன்று பொருட்களில் ஏதாவது ஒன்றில் மிகவும் அதிகமாக வரும் பட்சத்தில் நாம் சிறுது முயற்சியை மேற்கொண்டு விற்பனையை அதிகப்படுத்த வேண்டும் ஏனென்றால் விற்பனையில் அளவு என்பது ஒரு குறிப்பிட்ட அளவில் அதன் பின்னர் ஒரு குறிப்பிட்ட அளவு லாபத்துடன் அது உயரும்போது மற்ற பொருட்களை இதனுடன் ஒப்பீடு செய்ய வேண்டும் எனவே மொத்த ஆராய்ச்சி அதனுடைய பங்களிப்பு பி வி ரேஷியோ பற்றிய கணக்குகள் இவற்றை வைத்துக்கொண்டு இந்த மூன்று பொருட்கள் X Y Z இவற்றைப் பற்றி ஒரு கடைசி முடிவை எடுக்க வேண்டியதை அடுத்த வகுப்பில் விவாதிக்கிறேன் நன்றிகள் பல